சொல்யூஷன் ஆப் தி ஷ்ரோடிங்கர் இக்வேஷன் பார் ஏ பார்ட்டிகில் இன் ஒன் அண்ட் 2 டெல்டா பங்க்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நாங்கள் இதுவரை செய்திருப்பது ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறை என்று அழைக்கப்படும் பதிப்பாகும் இது அடிப்படையில் நாங்கள் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் என்று அழைத்தோம் மன்றத்தில் உள்ள மாணவர்களில் ஒருவர் கூட சில எளிய சிக்கல்களுக்குப் பிறகு இது கடினமாகிவிடும் என்றும் மற்றொரு பதிப்பு அவ்வாறு செய்யாது அது ஷ்ரோடிங்கரின் Schrodinger's அணுகுமுறை அது ஒன்றும் இல்லை அதை நான் அலை இயக்கவியல் என்று அழைக்கிறேன் மேலும் 1D ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் அலை செயல்பாட்டிற்கான சென்சாருடன் துகள்கள் தொடர்புபட்டுள்ளன என்று கருதுகிறது இரண்டு சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதைத் தீர்த்துள்ளோம் 22md2xdx2VxxEψ மற்றும் நான் இங்கே n ஐ வைக்கப் போகிறேன் இவை எல்லை நிபந்தனையை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை என்னால் செய்ய முடியும் என்பதைக் காண்பிப்பதற்காக நான் இங்கே கீழ்எழுத்தாக வைக்கிறேன் எனவே எல்லை நிபந்தனையின் திருப்தி உங்களுக்கு ஈஜென் மதிப்புகள் ஆற்றல் En மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஈஜென் செயல்பாடுகளை வழங்குகிறது எனவே இந்த அணுகுமுறைகள் தான் நாம் இப்போது வரவிருக்கும் விரிவுரைகளில் பின்பற்றப் போகிறோம் மற்றும் ஷ்ரோடிங்கர் சமன்பாடுகளைப் பயன்படுத்துவது சில நிலையான மற்றும் சில தரமற்ற அலைகளைத் தீர்க்கிறது நாம் தொடங்கவிருக்கும் சிக்கலைத் தீர்க்க எண் அணுகுமுறையைப் பயன்படுத்தப் போகிறோம் சிக்கல்கள் மற்றும் மெதுவாக சிரமம் அளவை அதிகரிக்கும் எனவே இனிமேல் நாம் கவனம் செலுத்துவது நேரத்தின் ஒரு பரிமாண ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வாகும் நான் எளிய சிக்கல்களைத் தொடங்குவதால் நான் சமச்சீர் ஆற்றல்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றைத் தொடங்குவேன் இதன் அர்த்தம் என்னவென்றால் நான் சென்றால் நேர்மறை x முதல் எதிர்மறை x வரை சாத்தியம் மாறாது எனவே எடுத்துக்காட்டாக VxV எளிய இணக்கமான ஒரு திறனை நான் எடுத்துக் கொண்டால் அது Vx12kx2 என்பது எதிர்மறை அச்சு மற்றும் நேர்மறை அச்சுக்கு சமம் எனவே இது ஒரு சமச்சீர் ஆற்றலாகும் இது y அச்சின் இரண்டு பக்கங்களிலும் ஒரே மதிப்பைக் கொண்டிருக்கும் எந்தவொரு ஆற்றலும் ஒரு சமச்சீர் ஆற்றலாகும் மேலும் இது நேர்மறையாக மட்டுமே இருப்பதைக் கட்டுப்படுத்தாது எனவே இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை எழுதுகிறேன் எனவே நான் சமச்சீர் ஆற்றல்களைப் பற்றி பேசுகிறேன் எடுத்துக்காட்டாக இந்த அச்சை நான் எழுத முடியும் இது y அச்சின் இரண்டு பக்கங்களிலும் மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இதுவும் VxV இதுவும் சமச்சீர் திறன் மற்றும் நான் ஏன் இப்போது இந்த எழுத்தில் கவனம் செலுத்துவது என்னவென்றால் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்க்கும்போது அவை சிறப்பு நன்மைகளை வழங்கும் ஒரு சிறப்பு நன்மையைக் கொண்டுள்ளன இதுபோன்ற ஆற்றல்களுக்கான ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பார்ப்பேன் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு இது பிளஸ் VxxEψ இதை x0 க்கு மட்டுமே எழுதுகிறேன் x0 க்கான சமன்பாடு எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து கழித்தல் 22md2 xd x2V x xEψ நான் செய்ததெல்லாம் x ஐ x ஆக மாற்றுவதாகும் இப்போது x2 என்பது x பதிலீடு xy க்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் சமன்பாடுகள் 22md2ydy2VyyEψ ஆக மாறும் எனவே இது அடிப்படையில் முன்னும் பின்னுமாக முக்கியமான விஷயம் இப்போது நான் இந்த சமன்பாட்டை எடுக்கும்போது இருக்கப்போகிறது 22md2xdx2VxxEψ மற்றும் y அச்சின் மறுபுறம் மாற்றவும் எனவே அது சில சாத்தியக்கூறுகள் உள்ளன இங்கே எழுதுவதற்கு பதிலாக நான் மறுபுறம் சமன்பாட்டை எழுத விரும்புகிறேன் இது 22m ஆக x இருக்கும் நான் இங்கே d x2 பிளஸ் V x xEψ இது V போன்றது எனவே V இருபுறமும் ஒரே மாதிரியாக இருப்பதால் சமன்பாட்டின் தீர்வு வேறுபட்டதாக இருக்க முடியாது V மற்றும் V ஆகியவை ஒன்றே ஒன்றுதான் செயல்பாட்டின் அதே எண் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே x இன் செயல்பாடாக x இன் செயல்பாட்டைப் போலவே அதே எண்ணையும் தருகிறோம் எனவே தீர்வுகள் மாறிலி வேறுபடுகின்றன எனவே ψ என்பது ±ψ ஆக இருக்கப் போகிறது நான் சில நிலையான CI ஐ எடுத்துக் கொண்டாலும் அந்த மாறிலி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் எடுத்துக்கொள்கிறேன் மாறிலியால் பெருக்கப்படுவது இந்த தீர்வை உண்மையில் மாற்றாது முக்கியமான விஷயம் என்னவென்றால் V மற்றும் V ஆகியவை ஒரே மாதிரியாக இருந்தால் தீர்வு வலது புறங்களில் x இன் செயல்பாடாக உருவாகிறது எனவே இந்த தீர்வு ஒரு எல்லை நிலையில் இருந்து உருவாகும் விதத்தை கருப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இங்கே 0 வலது புறம் இடது புறத்தில் அதே வழியில் பரிணமிக்கும் எனவே இரண்டு தீர்வுகளும் அல்லது 1 காரணி மூலம் மட்டுமே மாற்றப்பட உள்ளன எனவே இது சமச்சீர் ஆற்றலுக்கான அலை செயல்பாட்டின் முக்கியமான பண்பை நான் பயன்படுத்தப் போகிறேன் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்ப்பதில் ஒரு செயல்பாட்டு உள்ளாற்றலில் உள்ள துகளை முதல் உதாரணத்தை எடுத்துக்கொள்வேன் இதன் மூலம் நான் சொல்வது என்னவென்றால் உள்ளாற்றல்x V0δ இந்த உள்ளாற்றல் எவ்வாறு இருக்கும் இந்த உள்ளாற்றல் இதுபோன்று இருக்கப் போகிறது இது x அச்சு என்றால் இது y அச்சு இது 0 இல் மிக ஆழமாக இருக்கப் போகிறது ∞ மற்றும் 0 க்குச் செல்லும் மற்ற எல்லா இடங்களிலும் இது ஒரு ஆற்றலின் பிரதிநிதித்துவமாக இருக்கலாம் இது மிகவும் ஆழமானது மற்றும் இது ஒரு சிறிய அளவிலான அகலத்தைக் கொண்டிருக்கிறது இது ஒரு வரம்புக்குட்பட்ட நிலையை உருவாக்க முடியுமா இல்லையா என்பது நமக்குத் தெரியாது ஆனால் ஏதோ ஏற்கக்கூடிய நிலையை குவாண்டம் மெக்கானிக்கல் மூலம் நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் எனவே இந்த ஆற்றலுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை உள்ளது அந்த கட்டுப்பட்ட நிலையை நாம் என்ன சொல்கிறோம் அதாவது மொத்த ஆற்றல் E என்பது 0 ஐ விட குறைவாக இருக்கும் துகள் ஒரு செயல்பாட்டின் அருகே பிணைக்கப் போகிறது அது எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் எனவே இதற்கான ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2xdx2 V0xxEψ மற்றும் என்ன அதாவது x≠0 என்றால் எனக்கு 22md2xdx2Eψ உள்ளது இதன் பொருள் Eψ ஏனெனில் E 0 மற்றும் x0 இல் என்ன நடக்கும் ஒரு நிமிடத்தில் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே x ≠0 வில் எனக்கு 22m உள்ளது இது இரண்டாவது வகைக்கெழு x என்பது E இக்கு சமமான இரட்டை பிரதமமாகும் எனவே 2mE2ψ0 இது ஒரு நேர்மறையான அளவு எனவே நீங்கள் உடனடியாக தீர்வுகளை எழுதலாம் எனவே xe2mE2x அல்லது e 2mE2x இது தீர்வாகும் ஏனெனில் இது பிணைக்கப்பட்ட நிலை சரியா மீண்டும் உள்ளாற்றல் உருவாக்குகிறேன் எனவே என்னுடையது உங்களுக்குத் தெரியும் ஆற்றலுக்காக நாம் தீர்க்கும் விஷயங்கள் இங்கேயே உள்ளன மிக ஆழமானது ∞ இது V0δ மற்றும் ψ எல்லைக்குட்பட்ட நிலையை குறிக்கும் என்பதால் எல்லா இடங்களிலும் 0 அதாவது அலை செயல்பாடு xநிச்சயம் x→±∞ இல் 0 ஆக செல்ல வேண்டும் அதாவது உள்ளாற்றலில் இருந்து தொலைதூரத்தில் துகள்களை வரையறுக்க கிட்டத்தட்ட 0 நிகழ்தகவு உள்ளது இது உடனடியாக x0 க்கான ψ சில நிலையான A உடன் e2mE2x ஆக இருக்கும் முன்னால் மற்றும் x0 சில நிலையான Be 2mE2x ஆக இருக்கும் நான் இந்த மாறிலிகளை வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்துள்ளேன் வித்தியாசமாக இருக்க ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்பவில்லை எனவே ஒரு ஆற்றல்மிக்க V0δ உள்ளாற்றல் நாங்கள் கருத்தில் கொண்டுள்ள நிலையில் இந்த தீர்வுகள் xx0Ae2mE2x மற்றும் xx0Be 2mE2x எல்லை நிலைகள் x→±∞0 பற்றி தானாகவே திருப்தி இருக்கும் இப்போது x0 மற்றும் x0 க்கான தீர்வை x0 இல் என்ன சமன்பாடு என்று எழுதியுள்ளோம் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 1 இன் தீர்விலிருந்து நாம் என்ன கேட்டோம் என்பதை நினைவில் கொள்க ψ தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இதன் பொருள் x0 மதிப்பு இரு பக்கங்களிலிருந்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் ψx0 தீர்வுகளை பார்த்தால் நீங்கள் இடது புறத்திலிருந்து x0 என வந்தால் இது A மற்றும் x0B ஆகும் நீங்கள் வலது புறத்திலிருந்து வந்தால் எனவே நான் அதைக் குறிப்பேன் நான் மேலே 1 ஐ 0 0 என எழுதுவேன் இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இது A B எண் 2 ஐக் குறிக்கிறது என்பது x ஐப் பொறுத்தவரை இன் வகைக்கெழு என்பது வரையறுக்கப்பட்ட ஆற்றல்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம் இப்போது இந்த விஷயத்தில் நாம் உள்ளாற்றலுடன் கையாளும் ஒரு குறிப்பிட்ட வழக்கு x0 இல் வரையறுக்கப்படவில்லை அவை ∞ க்கு செல்கிறது எனவே இந்த நிலை வேறு ஏதேனும் ஒரு நிபந்தனையால் மாற்றப்பட வேண்டும் இப்போது அதை செய்வோம் எனவே இரண்டாவது நிபந்தனை தொடர்ச்சியாக இருக்கும் அது வேறு எதையாவது மாற்றப் போகிறது அது எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2xdx2 V0xxEψ இடைநிறுத்தம் x 0 இல் இருப்பதால் இந்த சமன்பாட்டை x ஐ 0 முதல் 0 வரை ஒருங்கிணைக்கிறேன் இதன் பொருள் என்ன சித்திர ரீதியாக இது உள்ளாற்றலாக இருந்தால் V0δ நான் சற்று இடமிருந்து சற்று வலதுபுறமாக ஒருங்கிணைக்கிறேன் இங்கே பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த இடைவெளியில் ஒருங்கிணைக்கிறேன் அதாவது இதில் செயல்பாடு அடங்கும் மற்றும் 0 0x1 எந்தவொரு 0 0fδxf செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகையால் d2xdx2 ஒருங்கிணைக்கப்படும் போது மைனஸ் 22m சமன்பாட்டிலிருந்து நான் என்ன பெறுகிறேன் நான் dψxdx ஐப் பெறுகிறேன் இது 0 முதல் 0 வரை V0xψ என்பது E தொகைக்கு சமம் இது சிறிய இடைவெளியாகும் 0 0 ψ இடைவெளி சிறியதாகவும் மற்றும் சிறியதாகவும் செய்யப்படுவதால் வலது புறம் 0 க்குச் செல்லப் போகிறது எனவே இப்போது நான் வரையக்கூடிய ஒரே முடிவு 22m0 0 V0ψ ஆகவே இதுதான் செயல்பாடு அந்த செயல்பாடு இல்லாதிருந்தால் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் செயல்பாடு அங்கு இல் ஒரு இடைநிறுத்தம் இருப்பதால் அதுவே ஆற்றலை அறிய வழிவகுக்கிறது எனவே இதை இப்போது எழுதுவோம் எனவே 0 இல் உள்ள எல்லை நிலை இப்போது 22m0 0 V0ψ இப்போது ψx0 என்பது e 2mE2x ஐத் தவிர வேறில்லை எனவே ஒரு A காரணி உள்ளது கூட x0 A2mE2e 2mE2x மற்றும் x0Ae2mE2x மற்றும் x02mE2Ae2mE2x எனவே இது உடனடியாக 0 A2mE 2 கீழ் பக்கமாக 0 A2mE2 மற்றும் ψ நிச்சயமாக A என்பதைக் குறிக்கிறது ஆகவே இதை நீல சமன்பாட்டிற்கு மேலே உள்ள சமன்பாட்டில் மாற்றினால் எனக்கு 22m 2mE2AV0A பெறுவேன் இங்கே இது ஒரு மிதக்கும் சுற்று இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் எனக்கு 2mE2mV022 என்பது 2 என கிடைக்கிறது இதையும் ரத்து செய்வோம் எனவே இது m2V024 க்கு சமம் எனவே என்னிடம் இருப்பது 2mE2m2V024 என்ற எல்லை நிபந்தனையிலிருந்து இது மீண்டும் எனக்கு ரத்து செய்ய முடியும் இது எனக்கு 2 ஒரு m ரத்துசெய்கிறது எனவே எனக்கு EmV022ℏ2 அல்லது ஆற்றல் E E mV022ℏ2 நான் அதை நிகழ்வுக்கோப்பு செய்தால் அலை செயல்பாட்டை எவ்வாறு பார்க்கிறது மற்றும் x அச்சில் வலது புறத்தில் அதிவேகமாக சிதைந்து கொண்டிருக்கிறது இடது புறத்தில் அதிவேகமாக சிதைந்து வருகிறது dψdx என்பது x0 இல் தொடர்ச்சியற்றது மற்றும் ஆற்றல் E mV022ℏ2 இது ஒரு செயல்பாட்டுத் உள்ளாற்றலில் நகரும் ஒரு துகளின் தீர்வு அது பிணைக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் மேலும் அது சற்று எதிர்மறையான ஆற்றலைக் கொண்டுள்ளது அதனால்தான் அது பிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அலை செயல்பாடு இரு பக்கங்களிலும் அதிவேகமாக சிதைந்து வருகிறது இந்த ஆற்றலில் வேறு எந்த நிலைகளும் இல்லை எனவே நீங்கள் அலை செயல்பாட்டை இயல்பாக்க விரும்பினால் இதுவே பதில் சரியா எனவே நீங்கள் இப்போது அலை செயல்பாடு ψ கணக்கிடப்படுவது பார்க்க வேண்டும் இதை 1 அடைப்புக்குறிக்குள் எழுதுகிறேன் Ae 2mE2xx0 Ae2mE2x அல்லது x0 A இன்னும் சரி செய்யப்படவில்லை அதை நீங்கள் சரிசெய்ய விரும்பினால் நாங்கள் என்ன செய்வோம் ∞x2dx ஐ எடுத்துக்கொள்வோம் இது எனக்கு சில A2 மடங்கு தொகை மாறிலியைக் கொடுக்கும் மற்றும் அதை 1 க்கு சமமாக சரிசெய்யும் அலை செயல்பாட்டை இயல்பாக்கும் மற்றும் இடைவெளியில் எங்கும் துகள் கண்டுபிடிப்பதற்கான மொத்த நிகழ்தகவு ∞x∞ 1 க்கு சமமாக இருக்கும் எனக்கு ஒரு இயல்பாக்கப்பட்ட அலை செயல்பாடு உள்ளது எனவே இது 2 ஆக இருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட அலையுடன் தொடங்குவதற்கு இது மிகவும் எளிமையான சிக்கலாகும் எனவே நான் எடுத்துக்காட்டு 2 ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்த 2 வது வாரம் செயல்பாடுகளை பொதுமைப்படுத்துவதற்கான வழி எனவே இந்த விஷயத்தில் எனக்கு x அச்சு உள்ளது இது x 0 மற்றும் 2 சிக்கலை எளிதாக்குகிறது நான் என்ன செய்வேன் நான் x 0 பற்றி சமச்சீராக செயல்படுவேன் இரண்டும் ஒன்றே V0δ இது V0δxa ஐ கழிக்கும் எனவே மீண்டும் உள்ளாற்றல் V xVx சமச்சீர் ஆகும் எனவே தீர்வு இந்த விஷயத்தில் சமச்சீர் அல்லது எதிர்ப்பு சமச்சீராக இருக்கும் எனவே நாங்கள் இரண்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகளைப் பெறுகிறோம் எப்படி என்பதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2dx2 V0xaψ V0x aψEψ x≠aஅல்லது x≠ a க்கு ஒன்றாக சமன்பாடு என்பது 22mEψ இது |E|ψஎன்பதாகும் எனவே நான் மீண்டும் தீர்க்கும் சமன்பாடு 22m|E|ψ அல்லது 2mEψ0 எனவே தீர்வுகள் மீண்டும் e2mE2xஅல்லது e 2mE2x இரண்டின் நேரியல் கலவையாகும் இந்த நேரியல் கலவையை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பதை இப்போது காண்பிக்கிறேன் நீங்கள் ஒரு விரிவான பயிற்சியை செய்தாலும் அதே பதிலைப் பெறுவீர்கள் எனவே இது எனது x அச்சு ஆகும் இது சமச்சீர் உள்ளாற்றல் V0δxa V0δ ஆகும் இப்போது மேல் பக்க அலை செயல்பாட்டைப் பார்க்க வேண்டாம் இவை மைனஸ் V0δxa V0δ மற்றும் வலது பக்கத்தில் உள்ளாற்றல் அதிவேகமாக e 2mE2x சிதைவடைய வேண்டும் எனவே x நேர்மறை பக்கத்தில் தீர்வு இடது புறத்தில் x அதிவேகத்தின் எதிர்மறை சக்தியைக் கொண்டுள்ளது தீர்வு மீண்டும் சிதைந்துவிட வேண்டும் ஏனென்றால் இடையில் உள்ள சமநிலை நான் சமச்சீர் அல்லது எதிர்ப்பு சமச்சீர் தீர்வுகளைக் கொண்டிருக்கப் போகிறேன் சமச்சீர் தீர்வு இரண்டோடு நேரியல் கலவையாக இருக்கும் கீழ் பக்க எதிர்ப்பு சமச்சீர் தீர்வில் காண்பிக்கிறேன் அது ஒரு பக்கத்தில் சிதைந்துபோகும் தீர்வாக இருக்கும் மேலும் சமச்சீர் எதிர்ப்பு தீர்வு 0 க்கு அவசியம் 0 க்கு செல்ல வேண்டும் இது 0 இல் 0 ஆக இருக்க வேண்டும் மறுபுறம் விளக்கம் இருக்க வேண்டும் இது e 2mE2x இது e2mE2x க்கு இடையில் ஒரு எதிர்ப்பு சமச்சீர் கலவையாகும் சமச்சீர் சேர்க்கை ee ஆக இருக்கப்போகிறது இது cosh x தவிர வேறொன்றுமில்லை மற்றும் கீழ் வரம்பு இது ஒரு சமச்சீர் எதிர்ப்பு கலவையாக இருக்கும் எனவே e e ஆக இருக்கப் போகிறது இது sinh 2mE2x ஆக இருக்கும் எனவே இந்த இரண்டு தீர்வுகளின் நேரியல் சேர்க்கைகள் சமச்சீர் மற்றும் எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாட்டிற்கு எப்படி இருக்கும் என்பதற்கு அலை செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சமச்சீரின் அடிப்படையில் ஒரு தரமான வாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் எனவே முதல் வழக்கில் xψ மற்றும் இரண்டாவது வழக்கில்x ψ நீங்கள் கணித ரீதியாக இதைச் செய்தால் இது சமச்சீரின் அடிப்படையில் ஒரு தரமான வாதமாகும் நீங்கள் சொல்வது xa இல் xAe 2mE2x xBe 2mE2xCe2mE2x x மற்றும் a மற்றும் a மற்றும் x a இல் xDe2mE2xபின்னர் எல்லையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எல்லை நிபந்தனையுடன் பொருந்தவும் பின்னர் நீங்கள் தீர்வைக் காண்பீர்கள் இப்போது இது ஒரு இரட்டை டெல்டா செயல்பாட்டின் உள்ளாற்றலில் ஒரு துகள் நகரும் சாத்தியத்திற்காக நான் ஏற்கனவே எழுதிய ஆற்றல் மற்றும் ஈஜென் செயல்பாடு கண்டுபிடிப்பதற்கான ஒரு வேலையாக உங்களுக்கு வழங்குவேன் இந்த சிக்கலின் முக்கியத்துவம் என்னவென்றால் ஒரு டெல்டா செயல்பாடு ஒரு அணு போன்றது மற்றும் இரட்டை டெல்டா செயல்பாடு ஒரு மூலக்கூறு போன்றது இந்த விஷயத்தில் சமச்சீர் அணுவை விட ஆற்றல் குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆகவே அதனால்தான் உருவாகும் மற்றும் சமச்சீர் எதிர்ப்பு மூலக்கூறுகள் அணுவை விட அதிக ஆற்றலைக் கொண்டுள்ளன மேலும் முடிவிலிக்கு ஒரு போக்கு என இரு ஆற்றல்களும் அணுவின் சமமாக மாறும் ஆகவே VxV 2 உள்ளாற்றலுக்கான ψ இன் தன்மையைப் பார்த்தோம் என்று கூறி இந்த விரிவுரையை முடிக்கிறேன் ஒரு செயல்பாட்டுத் உள்ளாற்றலில் நகரும் ஒரு துகளின் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்த்துள்ளோம் மூன்றாவது நாம் பாதி தீர்த்திருந்தோம் மீதமுள்ள இரட்டை செயல்பாட்டின் உள்ளாற்றலில் ஒரு துகள் நகர்வதற்கான வேலையாக நான் உங்களுக்கு தருவேன்